தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு வரவேற்கிறோம் முந்தய வகுப்புகளில் வேர் வளர்ச்சி பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் தண்டு வளர்ச்சியை குறிப்பாக தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பை SAM பராமரிப்பு பற்றி பார்ப்போம் எம்பிரியோஜெனிசிஸ்ஸின் போது தாவர உடல் அமைப்பு வளர்ச்சியடைவதை பார்த்திருக்கிறோம் முதிர்ந்த கருவில் வேர் மற்றும் தண்டு அமைப்பின் உடல் அமைப்பு நன்கு நிறுவப்பட்டிருக்கும் அதன் உடல் அச்சு நிறுவப்பட்டு பின்னர் வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் மற்றும் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம்கள் அச்சுடன் நிலைநிறுத்தப்படுகின்றன மேலும் வளர்ச்சிக்கான இதன் முக்கியத்துவத்தை வேரில் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக கரு வளர்ச்சிக்குப் பின் வேர் மற்றும் தண்டு அமைப்பின் வெவ்வேறு உறுப்பு வளர்ச்சிக்கும் இது முக்கியமாகும் கரு வளர்ச்சிக்கு பின் தண்டு அமைப்பு ஒரு முதிர்ந்த தாவரத்தை உருவாக்குகிறது முதிர்ந்த தாவரத்தில் அந்த தாவரத்தின் இனத்தைப் பொறுத்து நிறைய பகுதிகள் அல்லது உறுப்புக்கள் இருக்கும் எனவே அடிப்படை கட்டமைப்பில் தண்டு சில கிளைகள் சில மொட்டுக்கள் உள்ளன பின்பு தாவர கட்டத்தில் இருந்து இனப்பெருக்க கட்டத்திற்கு மாறியப் பின் மஞ்சரி என்னும் ஒரு கட்டமைப்பு உருவாக்குகிறது மஞ்சரியில் பூக்கள் இருக்கும் உச்சியில் இருக்கும் தண்டு அபெக்ஸ் மெரிஸ்டெமடிக் பகுதி அல்லது ஸ்டெம் செல்கள் நிலைநிறுத்தப்பட்ட பகுதியைக் கொண்டுள்ளது தண்டின் முதன்மை வளர்ச்சிக்கு காரணமான ஸ்டெம் செல்களை தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் என்று அழைக்கப்படுகிறது எனவே தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தண்டு உச்சியில் ஒருங்கிணைந்த செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டெம் செல் பராமரிப்பு மற்றும் வேறுபாட்டுக்கு இடையே இந்த ஒருங்கிணைத்த செயள்முறை இருக்கிறது நீல நிறத்தில் இருக்கும் செல்கள் ஸ்டெம் செல்கள் ஆகும் அவை வாழ்நாள் முழுவது அல்லது தாவரம் வளரும் வரை பராமரிக்கப்படுகிறது இந்த செல்கள் இந்த இடத்தை விட்டு வேறு பகுதிக்கு சென்றால் வேறுபடுத்தலுக்கு உட்படுத்தப்படும் மெரிஸ்டெமின் அடையாளத்தைப் பொறுத்து வேறுபாட்டில் இது வெவ்வேறு அடையாளம் அல்லது வெவ்வேறு கட்டத்தை எடுக்கும் எடுத்துக்காட்டாக மெரிஸ்டெம் அடையாளம் தண்டு என்றல் அது தண்டின் பக்கவாட்டு உறுப்பை உருவாக்கும்உதாரணமாக இலை ஆனால் மெரிஸ்டெம் அடையாளம் மஞ்சரி என்றால் இது மலர் வளர்ச்சியின் செயல்முறைக்கு உட்படும் எனவே இது ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு இது பிரைமோர்டியா P 0 P 1 P 2 இது வெவ்வேறு உறுப்புகளை உருவாக்குகின்றன இருந்தாலும் செல் பிரிவு மற்றும் செல் வேறுபாடுதலுக்கு இடையில் உள்ள சமநிலை பராமரிக்கப்படுகிறது இந்த தண்டு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு இனப்பெருக்க கட்டத்திற்கு மாறுகிறது இப்போது அது பூக்களை உருவாக்குகிறது பூக்களில் இது புல்லி இதழ்கள் இதழ்கள் மகரந்தத்தாள்கள் மற்றும் சூலகவட்டம் ஆகியவற்றை உருவாக்குகிறது மற்றும் பெரும்பாலான பூக்களில் சூலகவட்டங்களை உருவாக்கிய பிறகு ஸ்டெம் செல் பராமரிப்பு செயல்முறை தடுக்கப்படுகிறது எனவே அதனால்தான் அதன் பின் ஸ்டெம் செல்கள் பராமரிக்கப்படுவதில்லை இது டிட்டர்மினேட் டிவலப்மென்ட் அதாவது நிர்ணயிக்கும் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே உறுதியற்ற தன்மை நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சியாக மாற்றப்படுகிறது எனவே இது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் ஒரு பார்வை மற்றும் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம்கள் இவ்வாறு தான் அமைந்துள்ளது இது அடிப்படையில் மஞ்சரி மெரிஸ்டெம் எனவே மேலே இருந்துப் பார்த்தால் இது தான் அரபிடோப்சிஸ் மஞ்சரி இவை வெவ்வேறு பூக்கள் இவை ஆரம்பகால பூக்கள் இவை முதிர்ந்த பூக்கள் இதை நீள் வெட்டுப் பார்வையில் பார்த்தால் அவை ஏற்கனவே வந்துவிட்டன என்பதைக் காணலாம் எனவே மெரிஸ்டெம் இவ்வாறு தான் பராமரிக்கப்படுகிறது இதுதான் மைய மெரிஸ்டெம் பின்னர் அதில் இருந்து பக்கவாட்டு உறுப்புகள் வருகின்றன எனவே மெரிஸ்டெமின் தன்மையை பொறுத்து அது தண்டு மெரிஸ்டெமாக இருந்தால் பக்கவாட்டு உறுப்பு இலைகளாக இருக்கும் மஞ்சரி மெரிஸ்டெமாக இருந்தால் பக்கவாட்டு உறுப்பு பூக்களாக இருக்கும் எனவே இரண்டு செயல்முறைகளின் உருவாக்கம் மற்றும் வேறுபடுதல் ஒரே மாதிரி இருக்கும் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமைப் பார்த்தால் அதில் சில களங்கள் உள்ளன எனவே இங்கே பார்க்கும் பகுதி மத்திய மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இது மெரிஸ்டெமின் மையத்தில் உள்ளது பின்னர் மத்திய மண்டலத்தை சுற்றிலும் ஒரு அடுக்கு இருக்கிறது இது புற மண்டலம் அல்லது பெரிஃபெறல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மத்திய மண்டலத்துக்குக் கீழே ஒரு மண்டலம் உள்ளது அது ரிப் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது பச்சை நிறத்தில் இருக்கும் பகுதி ஸ்டெம் செல்களாகும் எனவே இந்த பகுதி பராமரிக்கப்பட்டு செல்கள் மத்திய மண்டலத்தில் அல்லது ஸ்டெம் செல் இடத்தில் இருக்கும்போது அவை செல் பிரிவின் பண்புகளைக் கொண்டிருக்கும் ஆனால் அவை மையக் களத்தை விட்டு வெளியேறி புற மண்டலம் அல்லது ரிப் மண்டலத்தில் நுழைந்தால் அதன் ஸ்டெம் செல் பண்பை இழந்து அது குறிப்பிட்ட வேறுபாடு முறையைத் தொடங்குகின்றன தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் வெவ்வேறு அடுக்குகளைக் கொண்டுள்ளது எனவே இது L1 எனப்படும் முதல் அடுக்கு பின்னர் L1 க்குக் கீழே இருக்கும் இரண்டாவது அடுக்கு L2 என்றும் பின்னர் அடுத்த அடுக்கு L3 என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் அமைப்பாகும் மேலும் மத்திய மண்டலத்தில் இந்த பகுதி ஸ்டெம் செல்கள் என்றும் இந்த பகுதி ஒழுங்கமைக்கும் செல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது மையத்தை ஒழுங்கமைத்து நிலைப்படுத்துதல் மிகவும் முக்கியமானது மையத்தை ஒழுங்கமைப்பது வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் QC க்கு சமம் மற்றும் இது ஸ்டெம் செல் நிலைப்படுத்தல் மற்றும் பராமரிப்பில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இது SAM இன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோகிராப் படம் இது மத்திய பகுதியாகும் பின்னர் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமில் இருந்து பிரைமோர்டியா அல்லது பக்கவாட்டு உறுப்புகள் வருகின்றன தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் உருவாக்கம் கரு வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் நடக்கிறது எனவே முந்தைய வகுப்புகளில் செல் பிரிவைத் தொடங்கும் முதல் செல் கருமுட்டை என்று பார்த்தோம் பின்னர் கருமுட்டை தொடர்ச்சியான செல் பிரிவின் செயல்முறைக்கு உட்படுகிறது மேலும் இது கரு வளர்ச்சியின் வெவ்வேறு கட்டங்களுக்கு உட்படுகிறது இந்த நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பார்த்தால் இந்த பகுதி அடிப்படையில் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் மற்றும் இந்த பகுதி வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் என ஒதுக்கப்படுகிறது இங்கு ஒரு வகையான முதிர்ச்சியற்ற நாற்று உள்ளது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது எனவே இது கருமுட்டை இது ஒற்றை செல் கருமுட்டை மற்றும் இது முதல் செல் கரு ஆகும் எனவே முதல் செல் பிரிவு இங்கே நடக்கிறது அதில் இரண்டு நியூக்ளியஸ்கள் இருப்பதைத் தெளிவாகக் காணலாம் இங்கே முதல் செல் பிரிவு கூட சமச்சீரற்றப் பிரிவாக இருக்கிறது எனவே சமச்சீரற்ற செல் பிரிவு குறிப்பாக தாவர வளர்ச்சியில் முக்கியமான செயல்முறையாகும் இது இறுதியில் சரியான அல்லது முறையான வளர்ச்சி முறையை நிறுவுகிறது எனவே கருமுட்டையில் கூட முதல் சமச்சீரற்ற செல் பிரிவு பிற்கால வளர்ச்சியின் செயல்முறையை நிறுவுகிறது இந்த சமச்சீரற்ற செல் பிரிவு இரண்டு பாதைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒன்று YDA மத்தியஸ்த பாதை மற்றொன்று ஹோமியோபாக்ஸ் இருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளான WOX2 WOX8 மற்றும் WOX9 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது கருமுட்டையில் உள்ள பாதை இரண்டும் அடிப்படையில் சமச்சீரற்ற செல் பிரிவின் செயல்முறையை ஒழுங்குபடுத்துகின்றன மேலும் இந்த பாதை SSP தூதுவ RNA மூலம் செயல்படுத்தப்படுகிறது இது அடிப்படையில் மகரந்தத் தூள்கள் மூலம் பரவுகிறது எனவே தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் துவக்கத்தின் முதல் படி அல்லது இந்த இரண்டு பாதைகளையும் செயல்படுத்துவதன் மூலம் எம்பிரியோஜெனிசிஸ்ஸின் முதல் நிலை கூட தொடங்குகிறது என்று கூறலாம் பின்னர் இவை மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார்கள் எனவே இந்த மரபணுக்களின் டைனமிக் வெளிப்பாடு மற்றும் அவற்றின் டிரான்ஸ்கிரிப்ட் வெளிப்பாடு பகுதி அபிக்கல் அல்லது அடித்தள செல்களின் விதியை நிறுவ உதவுகிறது எனவே இது கருமுட்டை ஆகும் கருமுட்டை அடிப்படையில் மூன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளான WOX2 WOX 8 WOX 9 ஐ வெளிப்படுத்துகிறது ஆனால் முதல் சமச்சீரற்ற செல் பிரிவுக்குப் பிறகு WOX2 அபிக்கல் செல்லில் மட்டும் இருக்கும் அதேசமயம் WOX 8 மற்றும் WOX 9 ஆகியவை அவற்றின் வெளிப்பாட்டை அடித்தள செல்லில் தக்கவைத்துக்கொள்கின்றன பின்னர் இந்த கட்டத்தில் 8 செல் நிலையில் அபிக்கல் செல்கள் WOX2 வெளிப்பாட்டைத் தக்கவைத்துக்கொள்ளும் அதேசமயம் அபிக்கல் செல்லின் கீழ்த்தளத்தில் இருக்கும் செல்களில் WOX 9 ஐ வெளிப்படுத்தும் மேலும் இந்த பகுதியில் WOX 9 மற்றும் WOX 8 இரண்டையும் தக்க வைத்துக் கொள்ளும் மேலும் WOX 8 மட்டும் இந்த கலத்தில் பராமரிக்கப்படுகிறது எனவே அதே டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் மாறுவதினால் அல்லது அவற்றின் வெளிப்பாடு வடிவங்களின் அடிப்படையில் எம்பிரியோஜெனிசிஸ்ஸின் போது முறையான நுனி மற்றும் அடித்தள அமைப்பை நிறுவ உதவுகின்றன எனவே முதல் செல் கருவின் செல் பிரிவுக்குப் பிறகு WOX 8 மற்றும் WOX 9 அடித்தள செல் விதியை ஊக்குவிக்கிறது பின்னர் WOX 8 மற்றும் WOX 9 ஆகியவை எப்படியாவது WOX2 வெளிப்பாட்டை தடுத்து அபிக்கல் செல் விதியைக் கட்டுப்படுத்துகின்றன மேலும் WOX2 அடிப்படையில் PIN1 ஐ செயல்படுத்துகிறது PIN1 ஆக்ஸின் சமிக்ஞை பாதையின் ஒரு வகையான regulator ஆகும் பின்னர் இது மற்ற ரெகுலேட்டர்கள் அவை ஸ்டெம் செல் அல்லது எம்பிரியோஜெனிசிஸ் போது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமை நிலைநிறுத்துகின்றது MP என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி இது AUXIN RESPONSE FACTOR 5 ஆகும் எனேவ MP யின் தூதுவ RNA அபிக்கல் பக்கத்தில் வெளிப்படுகிறது தூதுவ RNA TMO 7 மேல் இருக்கிறது மற்றும் TMO 7 புரதம் இங்கயும் இருக்கிறது மேலும் எம்பிரியோஜெனிசிஸ்ஸின் போது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் உருவாக்கம் மற்றும் பராமரிப்புக்கு தேவையான ரெகுலேட்டர்கள் செயல்படுத்தப்படுகிறது உதாரணத்திற்கு WUSCHEL CLAVATA 3 CUC STM ஆகிய ஆக்டிவேட்டர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செல்களில் வெளிப்படுகிறது WUSCHEL CLAVATA சமிக்ஞை மிகவும் முக்கியமானது இதில் WUSCHEL செயல்படும்போது CLAVATA வருகிறது CLAVATA வருகையில் WUSCHEL தடுக்கப்படுகிறது மற்றும் CLAVATA மேல் அடுக்கில் உள்ளது கருவின் இந்த கட்டத்தில் பார்த்தால் CLAVATA 3 இங்குள்ளது மற்றும் WUSCHEL இதற்க்கு பின் உள்ளது இவை எவ்வாறு நடக்கிறது மற்றும் SAM இன் உருவாக்கம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அடுத்து காண்போம் WOX ஒரு முக்கிய பங்களிக்கிறது ஒற்றை WOX 2 விகாரி மட்டும் இருந்தால் வலுவான பினோடைப் இருக்காது ஆனால் நான்கு பிறழ்வுகள் WOX 123 மற்றும் 5 சேர்ந்தால் பினோடைப்பில் மற்றம் தெரியும் இது CLAVATA 3 இன் கலப்பாகும் எனவே எம்பிரியோஜெனிசிஸ் ஆரம்ப கட்டத்தில் இவை நுனியில் வெளிப்படுகிறது பிறகு இவை தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் மேல் பக்கத்தில் இருக்கிறது இதை ஒளிரும் மார்க்கர் கொண்டு ஒவ்வொரு கரு வளர்ச்சி கட்டத்தையும் பார்க்கமுடியும் WUSCHEL இல்லாதபோது WUSCHEL விகாரியில் CLAVATA 3 ஆரம்பத்தில் வெளிப்படும் ஆனால் பின்பு அது மறைந்துவிடும் WOX விகாரி பின்னணியில் முக்கியமான தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் ரெகுலேட்டர் ஆனா CLAVATA 3 இருப்பதில்லை எனவே PHABULOSA செலுத்தப்படுகிறது PHABULOSA ஹோமியோபாக்ஸ் கொண்டுள்ள ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியாகும் இவை மைக்ரோ RNA மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே PHABULOSA அடிப்படையில் மைக்ரோ RNA க்கு எதிராக இருக்கிறது எனவே மைக்ரோ RNA இணையும் இடத்தில புள்ளி பிறழ்வு செய்தால் இந்த மரபணு மைக்ரோ RNA வால் கட்டுப்படுத்தப்படாது பின்பு ஒரே ஒரு கட்டுப்பாட்டு முறைதான் இருக்கும் எனவே இப்போது WOX விகாரியில் PHABULOSA வை செலுத்தினால் CLAVATA 3 யின் வெளிப்பாடு தெரியும் எனவே ஸ்டெம் செல்களின் ரெகுலேட்டர்கள் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமில் முக்கிய பங்களிக்கிறது எனவே தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்புக்கு தேவையான ரெகுலேட்டர்கள் என்னவென்றால் இது மத்திய மண்டலம் இது ரிப் மண்டலம் இது புற மண்டலம் இது L1 L2 அடுக்கு மற்றும் இங்கு பக்கவாட்டு உறுப்புகள் வருகின்றன இயல்பு வகையில் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் நன்றாக இருக்கும் ஆனால் CLAVATA விகாரியில் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் பெருசாக இருக்கும் எனவே நிறைய அல்லது பெரிய அளவு மெரிஸ்டெம் இருக்கும் எனவே தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் வடிவம் மற்றும் அளவில் CLAVATA முக்கிய பங்களிக்கிறது இதுவே WUSCHEL விகாரியில் மெரிஸ்டெம் ஆரம்பத்திலேயே நிறுத்தப்படுகிறது ஆரம்பத்திலேயே நிறுத்தப்படுவதால் மெரிஸ்டெம் அதன் மெரிஸ்டெமடிக் செயலை இழக்கிறது ஆனால் STM விகாரியில் தண்டு மெரிஸ்டெம் இருக்காது அதனால் STM மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமை தூண்டுகிறது எனவே STM இல்லையென்றால் மெரிஸ்டெம் உருவாகாது ஆனால் இந்த மரபணுக்கள் சற்று பின்னரே வேலை செய்கிறது இவை மெரிஸ்டெம் பராமரிப்பிற்கு முக்கியமாகும் இங்கு WUSCHEL CLAVATA 3 யை செயல்படுத்துகிறது எனவே WUSCHEL முதலில் வெளிப்படுகிறது இவை CLAVATA 3 வெளிப்பாட்டை செயல்படுத்துகிறது CLAVATA 3 ஒரு வகையான சமிக்ஞை பெப்டைட் இது CLAVATA 3 என்னும் ரெசெப்டரால் பெறப்படுகிறது இந்த சமிக்ஞை செய்ல்ப்பட்டவுடன் WUSCHEL வெளிப்பாட்டை இது தடுக்கிறது WUSCHEL வெளிப்பாடு களம் அல்லது வெளிப்பாடு களத்தில் மட்டும் WUSCHEL ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் நடப்பதை CLAVATA சமிக்ஞை பாதை உறுதி செய்கிறது இதே மாதிரியான செயல்முறை வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் வளர்ச்சியிலும் உள்ளது அங்கே CLE 40 WOX 5 இன் வெளிப்பாட்டை இதே போல் தான் கட்டுப்படுத்துகிறது இது எதிர்மறையாக கட்டுப்படுத்துகிறது எனவே WUSCHEL CLAVATA 3 யை செயல்படுத்துகிறது மற்றும் CLAVATA 3 WUSCHEL களத்தை அடக்குகிறது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் மற்றொரு முக்கியமான ரெகுலேட்டர் ஆக்ஸின் ஆகும் ஆக்ஸின் மற்றும் சைட்டோகினினுக்கு இடையிலான சமநிலை முக்கியமானது மற்றும் எம்பிரியோஜெனிசிஸ்ஸில் இந்த சமநிலை WOX 2 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே WOX 2 இருந்தால் ஆக்ஸின் மற்றும் சைட்டோகினினுக்கு இடையில் சமநிலை இருக்கும் அது செல் பிரிவுக்கும் வேறுபடுத்தலுக்கும் இடையிலான சமநிலையை பராமரிக்கும் எனவே இங்கு WOX விகாரி இருந்தால் இந்த சமநிலையைக் குலைக்கும் அதனால் இந்த குறைபாட்டை பார்க்கலாம் அபிக்கல் களத்தில் இருக்கும் புற மண்டலத்தில் சில மரபணுக்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று AHP6 மரபணு இது சைட்டோகினின் சமிக்ஞையின் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் இது குறிப்பாக அபிக்கல் களத்தின் புறமண்டலத்தில் தான் வெளிப்படுகிறது மற்றும் WOX விகாரியில் இந்த வெளிப்பாடு தொந்தரவு செய்யப்படுவதால் AHP யின் வெளிப்பாடு எல்லா இடத்திலயும் இருக்கும் அதேபோல் இது மற்றொரு மார்க்கர் இது அபிக்கல் பகுதியில் வெளிப்படுகிறது மற்றும் பிறழ்வு பின்னணியில் இது மறைந்துவிடுகிறது எனவே அபிக்கல் களத்தில் உள்ள மெரிஸ்டெமின் விதியை நிர்ணயக்க WOX விகாரை மிகவும் முக்கியமாகும் அபிக்கல் களத்தில் புறமண்டலம் மற்றும் மத்திய மண்டலம் உள்ளது மத்திய மண்டலத்தில் WOX 2 செயல்படுத்தப்படுகிறது மேலும் அவை மைக்ரோ RNA மூலம் ஹோமியோடொமைன் சிப் ட்ரான்ஸசிரிப்ஷன் காரணியை கட்டுப்படுத்துகின்றது எனவே புறமண்டலத்தில் இருக்கும் AHP 6 மற்றும் மைக்ரோ RNA வின் வெளிப்பாட்டை WOX 2 தடுக்கிறது எனவே WOX2 இல்லாதபோது AHP6 வெளிப்பாடு மத்திய களத்தில் வருவதைக் காணலாம் இந்த வகையான பாதை ஒரு முக்கிய அளவு ஆக்ஸின் மற்றும் சைட்டோகினின் சமிக்ஞை பாதையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் இந்த சமநிலை ஸ்டெம் செல் துவக்கத்தையும் ஸ்டெம் செல் பிரிவு மற்றும் செல் வேறுபாடு முறைக்கும் இடையிலான சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது இந்த ஹார்மோன் ஒழுங்குமுறை தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமை பராமரிக்க மிகவும் முக்கியமானது எனவே இங்கே அடிப்படையில் STM மெரிஸ்டெமில் வெளிப்படுகிறது பின்னர் CUC என்பது ஒரு வகையான டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி இது உறுப்புகளின் எல்லையில் கட்டுப்படுத்துகிறது எனவே அடிப்படையில் இது மெரிஸ்டெமுக்கும் உறுப்புகளுக்கும் இடையிலான எல்லையில் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த எல்லையை நன்கு பராமரிக்க வேண்டும் WUSCHEL மெரிஸ்டெமின் மையப் பகுதியில் வெளிப்படுத்தப்படுகிறது ஆக்ஸின் சைட்டோகினின் மற்றும் ஜிபெர்லிக் ஆசிட் ரெஸ்பான்ஸ்ஸைப் பார்த்தால் ஸ்டெம் செல் களத்தில் உள்ள மெரிஸ்டெமடிக் பகுதியில் சைட்டோகினின் மிகவும் அதிகமாக உள்ளது அதேசமயம் உறுப்பு பிரைமோர்டியாவில் சைட்டோகினின் ரெஸ்பான்ஸ் மிகக் குறைவு ஆனால் ஆக்ஸின் எதிர் வடிவத்தைக் கொண்டுள்ளது மெரிஸ்டெமடிக் பகுதியில் அதிக ஆக்ஸின் சமிக்ஞை இருப்பதில்லை அதேசமயம் உறுப்பு பிரைமோர்டியாவில் அதிக அளவு ஆக்ஸின் சமிக்ஞை இருக்கிறது ஜிபெர்லிக் ஆசிட்டும் ஆக்ஸின் போல தான் ஆனால் ஆக்ஸினுக்கு இங்கு சில ரெஸ்பான்ஸ் உண்டு எனவே சைட்டோகினின் நேர்மறையாக ஒழுங்குபடுத்துகிறது அல்லது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமில் மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது அதேசமயம் ஆக்ஸின் புதிய உறுப்பு அல்லது புற அல்லது பக்கவாட்டு உறுப்பு துவக்கத்தைத் தொடங்கும் ஆர்கனோஜெனீசிஸ் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த கட்டமைப்பை பார்த்தால் இது மத்திய மண்டலம் மற்றும் புற மண்டலம் ஆகும் எனவே புற மண்டலத்தில் சைட்டோகினின் ஆக்ஸின் விகிதம் அதிகம் உள்ளது அதாவது அதிக சைட்டோகினின் மற்றும் குறைந்த ஆக்சின் உள்ளது எனவே அதனால்தான் ஜிபெர்லிக் ஆசிட் குறைவாகவும் STM எல்லா இடங்களிலும் உள்ளது STM என்பது சைட்டோகினின் சமிக்ஞையின் நேர்மறையான ரெகுலேட்டர் மற்றும் ஜிபெர்லிக் ஆசிட் சமிக்ஞையின் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் STM மெரிஸ்டெமடிக் பகுதியில் சைட்டோகினின் சமிக்ஞையை செயல்படுத்துகிறது அங்கு ஜிபெர்லிக் ஆசிட் மற்றும் ஆக்ஸின் குறைவாக உள்ளது பின்னர் WUSCHEL செயல்படுத்தப்படுகிறது அதிக அளவு சைட்டோகினின் இருந்தால் அது ARR ஐ செயல்படுத்துகிறது பின்னர் WUSCHEL ஐ ஒழுங்குபடுத்துகிறது எனவே ஒரு வகையான பின்னூட்ட ஒழுங்குமுறை இங்கே நடக்கிறது அதிக அளவு சைட்டோகினின் மற்றும் STM ஆகியவை மெரிஸ்டெமடிக் பண்பை உறுதி செய்கின்றன ஆனால் உறுப்புகள் வரும் இந்த பகுதியில் அல்லது ஆர்கனோஜெனீசிஸ் தொடங்க வேண்டிய தளத்தில் சைட்டோகினின் மற்றும் ஆக்ஸின் விகிதம் குறைவாக உள்ளது அதாவது அதிக ஆக்ஸின் மற்றும் குறைந்த சைட்டோகினின் உள்ளது அதிக ஆக்ஸின் இருந்தால் அது STM சைட்டோகினின் மற்றும் CUC செயல்பாட்டைத் தடுக்கிறது இந்த செயல்முறைகள் அனைத்தும் ஆர்கனோஜெனெஸிஸ் குறிப்பிட்ட திட்டத்தைத் தொடங்க உதவுகின்றன மேலும் இது மெரிஸ்டெமடிக் பகுதியில் அல்லது மத்திய பகுதியில் செல்கள் பிரிவதை உறுதிசெய்கிறது ஆனால் பிரைமோர்டியா வர வேண்டிய இடத்தில அவற்றின் செல் பிரிவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது ஸ்டெம் செல் பண்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் மேலும் ஆர்கனோஜெனெஸிஸ் குறிப்பிட்ட பண்புகள் இருக்க வேண்டும் எனவே மத்திய பகுதியில் STM சைட்டோகினின் பயோசிந்தெடிக் என்சைமான IPT 7 ஐ செயல்படுத்துகிறது மற்றும் அதிக அளவு சைட்டோகினின் இருந்தால் அது சைட்டோகினின் ரெஸ்பான்ஸ் ரெகுலேட்டர்கள் வெளிப்படுவதை ஒழுங்குபடுத்துகிறது பின்னர் அது அடிப்படையில் WUSCHEL CLAVATA சமிக்ஞை பாதையை கட்டுப்படுத்த உதவுகிறது மறுபுறம் YUCCA மரபணு ஆக்ஸின் உருவாக்கும் மரபணுவாகும் ஆக்ஸின் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணியை செயல்படுத்துகிறது மேலும் அவை அடிப்படையில் ARR செயல்பாட்டைத் தடுக்கின்றன லூப் ஸ்டெம் செல் அடையாளத்தை நிறுவுகிறது ஆனால் புற மண்டலத்தில் அல்லது ஒரு பிரைமோர்டியாவைக் கொண்டிருக்க வேண்டிய இடத்தில் MP அதிக ஆக்ஸின் மூலம் செயல்படுத்தப்பட்டு STM ஒடுக்கப்பட்டு வருகிறது இதன் விளைவாக புற மண்டலத்தில் பிரைமோர்டியா உருவாகிறது ஆக்ஸினை தவிர WUSCHEL CLAVATA சமிக்ஞை பாதை மற்றும் மைக்ரோ RNA ஸ்டெம் செல் மற்றும் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் செயல்பாட்டிற்கு முக்கியமான ரெகுலேட்டர் ஆகும் உதாரணத்திற்கு DCL 1 விகாரி DCL 1 மைக்ரோ RNA அல்லது சிறிய RNA உற்பத்தி செய்ய உதவுகிறது எனவே பிறழ்வு இருந்தால் மைக்ரோ RNA பாதை குலைக்கப்படுகிறது மேலும் பிறழ்வு பின்னணியில் சரியான எம்பிரியோஜெனிசிஸ் நடப்பதில்லை மற்றும் இரட்டை விகாரியில் ஒழுங்கற்ற வளர்ச்சி தெரிகிறது வெவ்வேறு வகையான பினோடைப்கள் இருக்கிறது ஆனால் சரியான தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் அமைப்பு மற்றும் பராமரிப்பு பிறழ்வு பின்னணியில் நடப்பதில்லை ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் அல்லது STM இன் வெளிப்பாட்டைப் பார்த்தால் இந்த சரியான ஆக்ஸின் ரெஸ்பான்ஸை தொடங்க வேண்டும் எனவே சரியான ஆக்ஸின் மாக்சிமாவை அடைய வேண்டும் அது நடக்கவில்லை என்றால் ஆர்கனோஜெனீசிஸ் தொடங்காது அதே நேரத்தில் மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை பராமரிக்க STM ஒரு முக்கியமான ரெகுலேட்டர் ஆகும் எனவே சரியான சமநிலையைப் பெறுவதற்கு இரண்டு செயல்முறைகளும் சரியாக செயல்பட வேண்டும் பிறழ்வு பின்னணியில் சரியான ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் உற்பத்தி ஆவதில்லை மேலும் அது சரியான இடத்தில அமைவதில்லை DCL விகாரியிலும் இவ்வாறு தான் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் சரியாக அமைவதில்லை இயல்பு வகையில் STM புரோமோட்டார் செயல்பாடு நன்கு நிலைநிறுத்தப்பட்டு சரியான களத்தில் வெளிப்படுகிறது ஆனால் DCL விகாரி பின்னனியில் இது வெளிப்படாது மற்றும் இதேதான் மற்ற தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் மார்க்கருக்கும் எனவே மைக்ரோ RNA பாதையை சீர்குலைத்தபோது ஸ்டெம் செல் பராமரிக்கப்படுவதில்லை அல்லது சரியான ஆர்கனோஜெனெஸிஸ் நடைபெறவில்லை ஏனெனில் ஆக்ஸின் மாக்ஸிமா உருவாக்கப்படவில்லை அல்லது சரியான ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் இங்கு உருவாக்கப்படவில்லை எனவே மைக்ரோ RNA கள் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்துவதற்கான முக்கியமான பாதையில் ஒன்றாக செயல்படுகின்றது எனவே இது ஒரு பொதுவான தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் ஸ்டெம் செல் செயல்பாடு இங்கே நடக்கிறது பிறகு இது WUSCHEL வெளிப்பாடு களம் CLAVATA3 WUSCHEL பாதைகள் இங்கு செயல்படுகின்றன WUSCHEL இங்கே ARR7 ஐ எதிர்மறையாகக் கட்டுப்படுத்துகிறது இது சைட்டோகினின் சமிக்ஞை பாதை பின்னர் LOG சைட்டோகினின் பயோசிந்தெடிக் என்சைம் ஆகும் எனவே STM சைட்டோகினின் பயோசிந்தெசிஸை IPT 7 மூலம் செயல்படுத்துகிறது மற்றும் LOG கள் இங்கே செயல்படுத்தப்படுகின்றன இறுதியில் இந்த பகுதியில் அதிக அளவு சைட்டோகினின் இருக்கும் சைட்டோகினின் WUSCHEL ஐ பராமரிக்கிறது மற்றும் ARR கள் இங்கு சரியான ஸ்டெம் செல் பண்புகளை பராமரிக்கின்றன ஆனால் பக்கவாட்டு பகுதியில் அல்லது புற மண்டலத்தில் ஆக்ஸின் அதிகமாக இருக்கும் எனவே அது MP ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியை செயல்படுத்தி மெரிஸ்டெமடிக் பகுதியில் உள்ள சைட்டோகினின் களத்தை தடுக்கிறது ஆனால் அது ஒடுக்கப்படக்கூடாது ஆர்கனோஜெனெஸிஸ் தொடங்கவேண்டும் இது சற்று சிக்கலான ஸ்லைடு ஆனால் சரியான போலாரிட்டி அல்லது ஸ்டெம் செல் பராமரிப்பை நிறுவுவதில் மைக்ரோ ஆர் ஏ எவ்வாறு உதவுகிறது என்பதை இது காட்டும் எனவே இங்கே சமச்சீரற்ற பகிர்வைப் பார்க்கலாம் அடிப்படையில் அபாக்ஸியல் பக்கம் இருக்கும் இடத்தில் அதிக அளவு மைக்ரோ RNA கள் உள்ளன அதனால்தான் அதன் இலக்கண HD ZIP இந்த பக்கத்தில் குறைவாக உள்ளது மேலும் அடாக்ஸியல் பக்கத்தில் அதிக அளவு HD ZIP உள்ளது மற்றும் குறைந்த அளவு மைக்ரோ RNA உள்ளது எனவே கிரேட்டியன்ட் அல்லது மைக்ரோ RNA மற்றும் மைக்ரோ RNAவால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி கூட ஸ்டெம் செல் செயல்பாடு மற்றும் ஆர்கனோஜெனீசிஸை ஒன்றாக நிலைநிறுத்துவதற்கும் ஸ்டெம் செல் செயல்பாடு மற்றும் ஆர்கனோஜெனீசிஸ் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பைப் பேணுவதற்கும் மிகவும் முக்கியம் இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் தண்டு வளர்ச்சி பகுதியை தொடர்வோம் மிக்க நன்றி